அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம்

நாம் 5 வது வாரம் தொகுதி 5 இல் இருக்கிறோம் இது விரிவுரை எண் 29 உண்மையில் இது இந்த வாரத்தின் இறுதி விரிவுரை இந்த வாரத்திற்கான கடைசி இரண்டு விரிவுரைகள் எங்களிடம் உள்ளன கடந்த இரண்டு விரிவுரைகளில் நான் நெட்டிகெட் மற்றும் மின்னஞ்சல் ஒழுங்குமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளேன் அதை நான் அடுத்த ஒன்றில் செய்வேன் ஆனால் இதில் மின்னஞ்சல் ஒழுங்குமுறையையும் அறிமுகப்படுத்தத் தொடங்குவேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் செய்ததை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் முந்தைய சொற்பொழிவு மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது குறிப்பாக மோசமான மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது என்பதில் முழுமையாக கவனம் செலுத்தியது எனவே மோசமான மின்னஞ்சல்களை அனுப்பாமல் இருக்க நீங்கள் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் முறையான வணக்கத்தைப் பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் போல நீங்கள் அதை ஒரு மூத்த ஆசிரியருக்கு அனுப்பினால் அது மரியாதைக்குரிய ஐயா அன்புள்ள ஐயா மரியாதைக்குரிய மேடம் அன்புள்ள மேடம் என்று இருக்க வேண்டும் ஹலோ ஹாய் என்று சொல்வதற்குப் பதிலாக உயர் மட்டத்தில் உள்ள நபருக்கு வணக்கத்தின் வடிவத்தில் காட்டப்படும் ஒருவித மரியாதை தேவை பெரிய எழுத்துக்களை அதிகமாகப் பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும் குறிப்பாக அது தேவையில்லை என்றால் அவற்றைப் பயன்படுத்த வேண்டாம் கொச்சைப்பேச்சு மற்றும் பேச்சு மொழியைத் தவிர்க்கவும் இரண்டு மொழிகளை கலப்பதைத் தவிர்க்கவும் இந்தியில் ஆங்கிலம் தெலுங்கில் ஆங்கிலம் பஞ்சாபியில் ஆங்கிலம் அது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் எழுத்து பாணியில் இந்த இரண்டு விஷயங்களையும் கலப்பதைத் தவிர்க்கவும் ஏனெனில் இது வாசகருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுக்குத் தெரிந்த இரண்டு மொழிகளும் வாசகருக்குத் தெரியும் என்று நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் முறையான தகவல்தொடர்புகளில் உரை மொழியைத் தவிர்க்கவும் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பும் விதம் அது பரவாயில்லை இது ஒரு குறுகிய செய்தி சேவை எனவே நீங்கள் அதை குறுகியதாக மாற்றலாம் ஆனால் ஒரு மின்னஞ்சலில் நீங்கள் முழு வாக்கிய வடிவத்தில் எழுத முடியும் எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் உரை மொழி அல்லது அரட்டை மொழி தவிர்க்க வேண்டும் மற்றும் முழு வாக்கிய வடிவத்தில் மின்னஞ்சல்களை சரியாக அனுப்ப முயற்சிக்க வேண்டும் மேலும் நீங்கள் நிறுத்தற்குறி எழுத்து மற்றும் இலக்கணத்திற்கு மரியாதை காட்ட வேண்டும் அந்த விதிகளை நான் உண்மையில் உங்களுக்குச் சொல்லவில்லை ஆனால் நான் உங்களுடன் விவாதித்த அந்த மோசமான மின்னஞ்சல்களை அடையாளம் காண்பதன் மூலம் இதுபோன்ற விதிகளுக்கு வர முயற்சிக்கிறோம் கடைசியாக அந்த மின்னஞ்சலை சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டுமே அனுப்புங்கள் இயக்குனர் தொழிலாளி பின்னர் மாணவர் உட்பட அனைவருக்கும் அனுப்பியுள்ளார் ஆனால் அவருக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பேராசிரியரை தான் தேடுகிறார் அவருக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் எனவே இந்த வகையான குழப்பத்தைத் தவிர்க்கவும் மிகவும் உரிய நபருக்கு மட்டுமே அனுப்பவும் இப்போது அந்த விஷயங்களை மனதில் வைத்து வலை ஒழுக்கத்தை பார்ப்போம் பின்னர் ஏன் வலை ஒழுக்கம் தேவை பின்னர் விதிமுறைகளாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய மின்னஞ்சல் வழிமுறைகள் யாவை இந்த சுவாரஸ்யமான மேற்கோளைப் பாருங்கள் கணினிகள் மனிதர்களை போல சிந்திக்கத் தொடங்கும் என்பது உண்மையான ஆபத்து அல்ல ஆனால் மனிதர்கள் கணினிகளைப் போல சிந்திக்கத் தொடங்குவார்கள் அதுவே முக்கிய முக்கிய யோசனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆபத்து என்னவென்றால் மனிதர்கள் கணினிகளைப் போல சிந்திக்கத் தொடங்குவார்கள் உண்மையில் ஏற்கனவே அவர்கள் கணினிகளைப் போல சிந்திப்பது மட்டுமல்லாமல் ஆனால் அவர்களும் கணினிகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் இயந்திரங்களைப் போல நடந்துகொள்கிறார்கள் எனவே நீங்கள் வலையைப் பயன்படுத்தி தகவல்தொடர்புகளில் ஈடுபடும் போது நீங்கள் உணர வேண்டிய ஒன்று அதனால்தான் நமக்கு வலை ஒழுக்கம் தேவை இப்போது நெட்டிக்வெட் என்றால் என்ன இது ஒரு போர்ட்மேன்டோ சொல் அதாவது இரண்டு சொற்கள் இணைந்து ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குகின்றன அந்த இரண்டு சொற்களும் என்ன ஒன்று இன்டர்நெட் மற்றொன்று நெட்வொர்க் எனவே இணைய நெட்வொர்க் உங்களிடம் நெட் மற்றும் எட்டிக்வெட் உள்ளது அதில் இருந்து நீங்கள் பிந்தைய பகுதியை பெறுகிறீர்கள் பின்னொட்டு பின்னர் உங்களிடம் நெட்டிக்வெட் என்ற சொல் உள்ளது இப்போது இணைய நெட்வொர்க் எட்டிக்வெட் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா எட்டிக்வெட் என்பது ஒரு குடைச் சொல் இது ஒரு பரவலான சொல் இது சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தையை நிர்வகிக்கும் விதிகளுக்கான ஆளும் சொல் வெறுமனே பேசுகையில் நீங்கள் ஒருவித சமூக நடத்தையில் ஈடுபடும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்கவழக்கங்களைப் பற்றியது இப்போது நீங்கள் இந்த எட்டிக்வெட்டை நெட்டுடன் இணைத்தால் நெட்டிக்வெட் எதைக் குறிக்கிறது இது சரியான முறையான கண்ணியமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூக உத்தியோகபூர்வ தொழில்முறை விதிமுறைகள் நடத்தை முறைகள் அல்லது தகவல் தொடர்பு நோக்கங்களுக்காக இணையம் அல்லது சைபர் இடத்தைப் பயன்படுத்துவதற்கான எதிர்பார்க்கப்படும் சீரொழுங்கை குறிக்கிறது எனவே நெட்டிக்வேட் என்பது இணையத்தில் உங்கள் குறியீடு அல்லது நடத்தை பற்றியது இணையத்தில் ஒருவருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது கண்ணியத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த வகையான விதிகளைப் பின்பற்ற வேண்டும் எனவே அது நெட்டிக்வேட் பற்றியது இப்போது நீங்கள் என்னிடம் இந்தக் கேள்வியைக் கேட்டால் இதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நெட்டிக்வேட் இது எனக்கு தெரியாதா இப்போது இணையம் எவ்வாறு உருவாகியுள்ளது என்பதைப் பார்த்தால் அது உங்களுக்கு பதிலைத் தருகிறது உண்மையில் இணையம் உலகை ஒரு உலகளாவிய கிராமமாக சுருக்கியுள்ளது எனவே முழு உலகமும் சிறியதாகிவிட்டது இணைப்பின் காரணமாக நாம் இவ்வளவு விரைவாக உடனடியாக செய்ய முடியும் மற்றும் இது ஒரு கிராமத்தைப் போல செய்துள்ளது ஆனால் தகவல் தொடர்பு என்ன செய்கிறது என்பதைப் பார்த்தால் தகவல் தொடர்பு மிகவும் சிக்கலான செயல்முறையாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் உணருவீர்கள் இணைப்பு காரணமாக உலகம் அளவில் சுருங்கிவிட்டது ஆனால் பின்னர் மனித தகவல்தொடர்புகளின் சிக்கலானது அதிகரித்து வருகிறது எனவே நீங்கள் ஒரு சமூகக் குழுவிற்கு இடையேயான நபர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அதில் இருக்கும் தொடர்பு கொள்ளும் சிக்கல்களைக் அது குறைக்கவில்லை இப்போது பல்வேறு சேனல்களில் தகவல் பரிமாற்றம் மற்றும் ஓட்டம் இருந்தபோதிலும் இப்போது நம் கருத்துக்களை வெளிப்படுத்த மக்களுடன் விவாதிக்க பேஸ்புக் மற்றும் அஞ்சல் பட்டியல்கள் என்று பல சேனல்கள் உள்ளன நாங்கள் குழுவில் சேரலாம் பின்னர் மின்னஞ்சல்கள் வலைப்பதிவுகள் ஆகியவற்றைப் பெறலாம் உங்கள் எண்ணம் கருத்தை நீங்கள் சுதந்திரமாக எழுதலாம் மன்றங்கள் மற்றும் சாட்கள் உள்ளன ஆனால் இந்த அனைத்து வடிவங்களிலும் தகவல்தொடர்பு திறம்பட நடக்கிறதா இல்லையா என்ற கேள்வி இன்னும் உள்ளது வெளிப்படையாக பதில் என்னவென்றால் அது விரும்பியபடி பயனுள்ளதாக இல்லை இப்போது நாம் நெட்டிக்வெட்டை வைத்திருக்க வேண்டிய காரணம் இதுதான் கூடுதலாக இணையம் உண்மையில் மனித மனதின் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்துகிறது எனவே இது உங்கள் மனித மனதை விரிவுபடுத்த உதவுகிறது ஆனால் இயற்கையாகவே மனித இதயத்தின் மதிப்புகளைக் குறைத்துள்ளது எனவே மக்கள் உணர்ச்சிவசப்பட்ட ஊனமுற்றவர்களாக மாறிவிட்டனர் அதனால் உணர்ச்சிவசப்பட்டு அவர்கள் ஊனமுற்றவர்களாகிவிட்டனர் அவர்கள் முடமாகிவிட்டனர் அவர்களின் உணர்ச்சித் திறன்களைப் பயன்படுத்தி வலுவாகச் செயல்பட முடிவதில்லை அதனால்தான் மென்மையான திறன்கள் உள்ளன ஆனால் மறுபுறம் வெளிப்படையாக தகவல் தொடர்பு விரிவடைந்துள்ளது இணையத்திற்கு நன்றி ஆனால் பின்னர் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி மக்கள் தங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை சரியான முறையில் பயன்படுத்த முடிவதில்லை என்ன நடக்கிறது என்றால் வெறுக்கத்தக்க மின்னஞ்சல்கள் தனியுரிமைக் கொள்கைகளை மீறும் தளங்கள் மின்னஞ்சல் அடையாளங்களை ஹேக் செய்தல் ஆகியவை அதிகரித்துள்ளன அடையாள திருட்டு அடையாளத்தை ஹேக் செய்வது மின்னஞ்சல் அடையாளம் ஃபேஸ்புக் அடையாளம் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் திருடப்பட்டு யாரோ ஒருவர் உங்களைப் பற்றிய பல்வேறு வகையான படங்களை வைப்பது போன்ற சைபர் குற்றங்களை இன்று கேள்விப்படுகிறோம் எனவே இவை அனைத்தும் மனித இதயம் சுருங்குவதால் தான் நடக்கின்றன அதே நேரத்தில் மனம் விரிவடைந்து வருகிறது அனுப்பும் பொத்தானை சாதாரணமாக கிளிக் செய்வதன் மூலம் மக்கள் தவறாகப் புரிந்துகொண்டு பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட விலைமதிப்பற்ற உறவுகளை இழக்கிறார்கள் எனவே அவர்கள் செய்தியை அனுப்புவதற்கு முன்பு யோசிப்பதில்லை அவர்கள் அனுப்பும் பொத்தானை மிகவும் சாதாரணமாக கிளிக் செய்கிறார்கள் பின்னர் அவர்கள் விலைமதிப்பற்ற உறவுகளை இழக்கிறார்கள் அல்லது தோழமையின் அடிப்படையில் அவர்கள் பல தசாப்தங்களாக கட்டப்பட்ட விலைமதிப்பற்ற நல்லெண்ணத்தை இழக்கிறார்கள் இப்போது ஏன் மீண்டும் நெட்டிக்வெட் மின்னஞ்சல்களை அனுப்புவது சைபர் தகவல்தொடர்புகளின் மிகவும் பயன்படுத்தப்படும் மற்றும் தவறாகப் பயன்படுத்தப்படும் வடிவமாக மாறியுள்ளது கடந்த காலத்தில் கடிதங்கள் வரைவு செய்யப்பட்ட விதத்தைப் பார்த்தால் குறிப்பாக கார்ப்பரேட் அலுவலகங்கள் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் கூட மக்கள் பயிற்சி பெற்றவர்கள் ஆக இருந்தனர் இந்த ஸ்டென்ஹவுஸ் மற்றும் கிளார்க்ஸ் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் பிஏக்கள் அதாவது தனிப்பட்ட உதவியாளர்கள் அவர்கள் அனைவரும் பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் அனைவரும் ஒரு வழிகாட்டியால் பயிற்றுவிக்கப்பட்டனர் அல்லது தொழில் ரீதியாக கூட சரியான வடிவத்தில் கடிதங்களை எழுத பயிற்சி பெற்றனர் ஆனால் தற்போதைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் எந்த மின்னஞ்சல் அனுப்புவதற்கும் கூட பயிற்சி இல்லை பயனுள்ள கடிதங்களை அனுப்புவதில் உள்ள நுணுக்கங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகின்றன மின்னஞ்சல்களை அனுப்புவதற்கு யாரும் முறையான பயிற்சியைப் பெறுவதில்லை என்ற உண்மை நெடிக்வெட்டிர்க்கு அழைப்பு விடுக்கிறது மின்னஞ்சல்கள் எந்தவொரு திட்டமிடலும் அல்லது முன்னேற்பாடும் இல்லாமல் எழுதப்பட்டு வழங்குதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் திடீரென்று அனுப்பப்படுகின்றன பரிவர்த்தனை செயல்பாட்டில் ஈடுபடும் தகவல்தொடர்புகளின் மனித அம்சம் முழுமையாக புறக்கணிக்கப்படுகின்றன இதன் விளைவு என்ன இதன் விளைவு தவறான தகவல்தொடர்பு ஆகும் சைபர்ஸ்பேஸில் மக்கள் தகவல்தொடர்புக்கான எளிய விதிமுறைகளைக் கற்றுக் கொண்டு புரிந்துகொண்டு பின்பற்றினால் இதைத் தவிர்க்கலாம் எனவே மீண்டும் நம்மிடம் நெட்டிக்வெட் இருப்பதற்கு இதுவே காரணம் இப்போது சில அடிப்படை நெட்டிக்வெட் விதிமுறைகளைப் பார்ப்போம் இந்த விதிமுறைகள் பொதுவாக வலையில் எந்த வகையான பயன்பாட்டிற்கும் முறையிடுகின்றன தொடங்குவதற்கு முதல் மற்றும் அடிப்படை விதி என்னவென்றால் பெறுநர் ஒரு மனிதர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மறுபுறம் உங்கள் மின்னஞ்சலைப் பெறும் அல்லது உங்கள் செய்தியைப் பெறும் நபரும் உங்களைப் போன்ற ஒரு மனிதர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வெற்றுத் திரையில் உட்கார்ந்து தட்டச்சு செய்யும்போது என்ன நடக்கும் நீங்கள் உண்மையில் ஒரு இயந்திரத்துடன் தொடர்பு கொள்கிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் ஆனால் உண்மையில் உங்களிடமிருந்து இந்த அஞ்சல் அல்லது செய்தியை யார் பெறப் போகிறார்கள் என்பதை தாண்டி மறுமுனையில் அமர்ந்திருக்கும் மற்றொரு நபரை நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் செய்திகளைத் தட்டச்சு செய்யும் போது நீங்கள் அவருடன் அல்லது அவளுடன் நேருக்கு நேர் தொடர்புகொள்வது போல் செய்திகளைத் தட்டச்சு செய்ய வேண்டும் நேர்மையான கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதை எழுதினாலும் அது நீங்கள் எழுதும் வெறுக்கத்தக்க அஞ்சல் என்று கொள்வோம் நீங்கள் ஒருவரிடம் கோபமாக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறீர்கள் அந்த நபர் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தால் நீங்கள் அதையே கூறுவீர்களா 100 சதவீதம் அதே உள்ளடக்கத்தை சொல்ல மாட்டீர்கள் நீங்கள் அதை மென்மையாக கூறுவீர்கள் நீங்கள் அதை வேறு முறையில் முன் வைப்பீர்கள் நீங்கள் அந்த நபரைப் பார்க்கும்போது கூட எடுத்துக்காட்டாக நீங்கள் அந்த நபரை கத்தினீர்கள் பின்னர் மற்ற நபர் என்றால் அவள் ஒரு பெண் என்று சொல்லலாம் அவள் அப்பாவி என்பதால் அழத் தொடங்குகிறாள் பின்னர் அவள் உங்களால் தகுதியற்ற முறையில் குற்றம் சாட்டப்படுவதை உணர்கிறாள் மற்ற நபர் அழுவதை நீங்கள் காணும் தருணத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பின்னர் நிறுத்துகிறீர்கள் அதேசமயம் மின்னஞ்சலில் நீங்கள் உடனடியாக பின்னூட்டத்தை மதிப்பிட முடியாது அஞ்சல் அனுப்பப்பட்டு அந்த நபர் அதை முழுமையாகப் படிக்கும்போதுதான் அந்த நபர் மற்றொரு மெயில் மூலமாகவோ அல்லது மற்றொரு தொலைபேசி அழைப்பின் மூலமாகவோ எவ்வாறு பதிலளிக்கப் போகிறார் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் இல்லையெனில் மற்ற நபர் என்ன உணரக்கூடும் என்பது உங்களுக்குத் தெரியாது ஆனால் நீங்கள் அனுதாபம் காட்டுவது முக்கியம் அஞ்சல் அனுப்புவதற்கு முன்பு மற்ற நபரின் சூழ்நிலையை நீங்கள் உணர வேண்டும் மனிதத்துவத்தை நீங்கள் மனதில் வைத்திருக்கும்போது பெறுநரின் உணர்வுகளை புண்படுத்தும் கசப்பான செய்திகளை நீங்கள் அனுப்ப மாட்டீர்கள் எனவே எப்போதும் மற்ற நபரை உங்கள் மனதில் வைத்திருங்கள் பின்னர் அது மனிதத்துவத்தை பற்றியது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு மனிதர் என்பதையும் பெறுகிற மற்ற நபரும் ஒரு மனிதர் என்பதையும் நீங்கள் உணர்ந்தால் இந்த மனித தொடுதலுக்கு ஒரு தனிப்பட்ட முறையீட்டைக் கொடுக்க முயற்சிக்கவும் இது ஒரு முறையான கடிதமாக இருந்தாலும் உங்கள் மின்னஞ்சலில் இருந்து ஒரு அரவணைப்பு வெளிப்படுகிறது என்று அவர்கள் உணர வேண்டும் உங்களால் எப்படி அதைச் செய்ய முடியும் மிகவும் பொருத்தமான சொற்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இப்போதெல்லாம் முறையான கடிதங்களில் கூட சில வணிக அலுவலகங்கள் ஸ்மைலிகள் மற்றும் எமோடிகான்களை கூட ஏற்றுக்கொள்கின்றன நீங்கள் உண்மையில் தீவிரமானவர் அல்ல நீங்கள் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் இலகுவாக இருக்கிறீர்கள் என்பதைக் இது குறிக்கும் உங்களுக்குத் தெரிந்தபடி நீங்கள் விசைகளை மட்டும் தட்டச்சு செய்தால் பின்னர் ஒரு அடுக்கு மற்றும் ஒரு கோடு பின்னர் ஒரு மூடும் அடைப்புக்குறியை வைத்து பின்னர் என்டர் ஐ அழுத்தினால் அது ஒரு ஸ்மைலியை உருவாக்கும் இப்போதெல்லாம் நீங்கள் மின்னஞ்சல் மற்றும் ஸ்மைலிகளை அனுப்பும்போது கூட நிறைய ஸ்மைலிகளை செருகலாம் அது உண்மையில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட தொடுதலைக் கொடுக்கிறீர்கள் என்ற உணர்வைத் தருகிறது நீங்கள் மற்ற நபரிடம் சுட்டிக்காட்டுகிறீர்கள் நீங்கள் கோபமாக இல்லை தகவல்தொடர்புகளில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் என்று ஆனால் மற்ற நபர் உங்களிடம் தொடர்பு கொண்ட விதத்தில் சில வரம்புகளை நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள் இது அந்த நபரை நிராகரிப்பது அல்ல ஆனால் உங்களுக்கு ஏதாவது செய்யப்பட்ட விதத்தை நிராகரிப்பதாகும் இத்தகைய சேர்த்தல்கள் உங்கள் செய்தியை சரியான தொனியுடனும் அணுகுமுறையுடனும் தொடர்புகொள்வதில் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதையும் பெறுநருக்குத் தெரிவிக்கின்றன எனவே மற்றவர்களைக் கருத்தில் கொள்வது என்பது ஒருவர் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய கார்டினல் நெட்டிக்வெட் கொள்கையாகும் நீங்கள் மற்றவர்களைக் கருத்தில் கொள்ளவில்லை என்றால் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டாம் என்று நான் கூறுவேன் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் சென்று அந்த நபரை சந்திக்கவும் அல்லது குறைந்தபட்சம் தொலைபேசியில் பேச முயற்சிக்கவும் மின்னஞ்சல் குண்டுகளாக செயல்பட முடியும் அது உறவை முற்றிலுமாக அழிக்கக்கூடும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே மனித கூறை மறந்துவிடாதீர்கள் அதுதான் விதி எண் ஒன்று அடுத்ததாக எழுதப்பட்ட சொற்களை நிரந்தரமாக சேமிக்க முடியும் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் தட்டச்சு செய்து அனுப்பியவுடன் நீங்கள் தட்டச்சு செய்யும் போது உங்கள் கணினி அதை சேமித்து வைக்கிறது என்று மக்கள் கூட கூறுகிறார்கள் அதாவது சொற்கள் நிரந்தரமாக சேமிக்கப்படுகின்றன அவை என்றென்றும் சேமிக்கப்படுகின்றன அதற்கு என்ன அர்த்தம் இந்த சொற்களை நிரந்தரமாக சேமிக்க முடியும் என்பதால் தகவல்தொடர்புக்கு சரியான சொற்களைத் தேர்ந்தெடுப்பதில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தவறான வார்த்தைகளைத் தேர்ந்தெடுங்கள் அநாகரீகமானவற்றைத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் மிகவும் முரட்டுத்தனமானவர் ஆக்ரோஷமானவர் உணர்வற்றவர் என்ற உணர்வை உருவாக்குங்கள் அது மறுபக்கத்தில் உள்ள உறவை முற்றிலுமாக அழித்துவிடும் பெரும்பாலான நேரங்களில் சாதாரணமாக அனுப்பப்படும் மின்னஞ்சல்கள் மிகவும் தீங்கிழைக்கும் வகையில் திரும்பி வரலாம் எனவே அனுப்பப்பட்ட நபர் உண்மையில் மற்ற நபரை காயப்படுத்தும் நோக்கத்தைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் வார்த்தைகளை தவறாகப் பயன்படுத்தினார் மற்ற நபர் மிகவும் மோசமான எண்ணத்துடன் அனுப்புகிறார் அந்த ஒரு சிந்தனையற்ற மின்னஞ்சலை அனுப்பியதற்காக அனுப்புபவர் தனது வாழ்நாள் முழுவதும் வருந்துகிறார் நீங்கள் அதை அனுப்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை ஏன் அனுப்பினீர்கள் என்று உங்கள் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுகிறீர்கள் எனவே அனுப்புவதற்கு முன் நீங்கள் அனுப்புவதை நிரந்தரமாக பதிவு செய்யலாம் என்று சிந்தியுங்கள் இதன் காரணமாக எழுதப்பட்ட சொற்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும்போது வலையின் அடுத்த சுவாரஸ்யமான அம்சம் மற்றும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய நெட்டிக்வெட் நெறிமுறை யாதெனில் முரண்பாடாக முரண்பாடாக இது நேர்மாறாகத் தோன்றுகிறது ஆனால் அது உண்மை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலை பெறுபவர் கட்டுப்படுத்துகிறார் அதன் அர்த்தம் என்ன வழக்கமாக நீங்கள் அனுப்புநர் உங்கள் மின்னஞ்சல்கள் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அஞ்சல் அனுப்பப்பட்டவுடன் அதை கட்டுப்படுத்துவது ஒரு பெறுநர்தானா அனுப்பும் பொத்தானை அழுத்தினால் உங்கள் மின்னஞ்சல்கள் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது அதை அழுத்தினால் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அதை அனுப்பியவுடன் பெறுநரே அஞ்சல்களின் மீது முழு கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பார் பெறுநர் என்ன செய்வார் அஞ்சல் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கோரியிருந்தாலும் பெறுநர் முடிவு செய்கிறார் எதிர்கால பயன்பாட்டிற்காக அஞ்சலை நீக்க வேண்டுமா அல்லது சேமிக்க வேண்டுமா என்று எனவே நீங்கள் ஒரு மின்னஞ்சல் மூலம் இந்த நபரிடம் மற்றொரு சக ஊழியரைப் பற்றி தவறாக ஏதாவது சொல்லலாம் அல்லது உங்கள் முதலாளியைப் பற்றிய சில நகைச்சுவைகளை மின்னஞ்சலில் அனுப்பியுள்ளீர்கள் அல்லது அந்த மின்னஞ்சலில் வேறொரு நபருடன் சில தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களைப் பகிர்ந்துள்ளீர்கள் அதைப் படித்தவுடன் அதை நீக்குமாறு மற்றவரிடம் கோரியுள்ளீர்கள் நீங்கள் கோரிய பிறகும் அதை நீக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது முற்றிலும் மற்றவரிடமே உள்ளது எனவே உங்களுக்கு எந்தக் கட்டுப்பாடும் இல்லை எனவே நீங்கள் அதை அனுப்பியவுடன் நீங்கள் அனுப்பிய மின்னஞ்சலின் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழக்கிறீர்கள் இப்போது மோசமான சூழ்நிலை என்னவென்றால் பெறுநரும் அதை உங்களுக்கு எதிராகப் பயன்படுத்தலாம் அதை மற்ற பலருக்கு அனுப்பலாம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பொது அறிவிப்பு பலகைகளில் இடுகையிட்டு உங்களை வெட்கப்பட வைக்கலாம் இப்போது கார்ப்பரேட் அலுவலகங்களில் நிர்வாகிகள் எப்போதும் அனைவரின் மின்னஞ்சல்களையும் சரிபார்க்க முடியும் என்பது சிலருக்குத் தெரியாது ஒரு முதன்மை கடவுச்சொல் உள்ளது அது எந்த நேரத்திலும் யாருடைய மின்னஞ்சலுக்கும் உற்று நோக்க பயன்படுத்தப்படலாம் எனவே கார்ப்பரேட் அலுவலகம் பொதுவாக தனிப்பட்ட மின்னஞ்சல் ஐடிகளை வழங்குகிறது ஆனால் அவர்களுக்கு மாஸ்டர் கட்டுப்பாடு உள்ளது எனவே ஒரு ஆண் சக ஊழியர் அதே அலுவலகத்தில் பணிபுரியும் மற்றொரு பெண் சக ஊழியருக்கு தனது மிக நெருக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு வகையான மின்னஞ்சல் முன்மொழிவை அனுப்பிய சம்பவம் பற்றி கேள்விப்பட்டேன் இப்போது சக ஊழியர் சாதகமாகவோ எதிர்மறையாகவோ பதிலளிப்பதற்கு முன்பு நிர்வாகி இதைப் பார்த்து மேலாளருக்குத் தெரிவித்தார் மேலாளர் கடிதத்தின் பிரிண்டவுட்டை எடுத்து பின்னர் சென்று அறிவிப்பு பலகையில் ஒட்டிவிட்டார் பின்னர் அவர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அலுவலகங்களுக்கும் பிரதிகளை விநியோகித்தார் இப்போது இது மிகவும் சங்கடமான விஷயமாக இருந்தது இது இறுதியாக அந்த நபருக்கு மிகவும் வெட்கக்கேடான விஷயமாக இருந்தது அவர் வேலையை விட்டுவிட வேண்டியிருந்தது மேலும் அது அவருக்கு மிகவும் முக்கியமான மற்றும் லாபகரமான வேலையாக இருந்தது வேறு வழியில்லை அவர் வெளியேற வேண்டியிருந்தது ஏனென்றால் எல்லா இடங்களிலும் மக்கள் அவரை கேலி செய்யத் தொடங்கினர் அவரைப் பார்த்து சிரிக்கத் தொடங்கினர் அவருக்குப் பின்னால் நகைச்சுவைகள் இருந்தன அவமானத்தை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை எனவே நீங்கள் சங்கடப்படலாம் மற்றும் நீங்கள் அனுப்பிய ஒரு மின்னஞ்சல் காரணமாக பொது மக்கள் மத்தியில் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் மக்கள் உடனடியாக எதிர்வினையாற்றுவது மட்டுமல்லாமல் அதை பல ஆண்டுகளாக சேமிக்கவும் வேறு காரணங்கள் உள்ளன அவர்கள் அதை பல ஆண்டுகளாக சேமிக்க முடியும் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு 20 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் உங்களுக்கு அஞ்சலை திரும்ப அனுப்பலாம் நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றியிருக்கலாம் பின்னர் நீங்கள் மற்ற அனைவருக்கும் ஒரு விதிமுறையாக உருவாக்கிய உங்கள் சொந்த கருத்துக்கு நீங்கள் முரண்படுகிறீர்கள் என்று அவர்கள் காட்டலாம் மேலும் நீங்கள் அந்த விதிமுறையை மீறுகிறீர்கள் மீண்டும் அவர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம் எனவே அதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் பொதுவாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்ற முக்கியமான நெட்டிக்வெட் நெறிமுறை என்னவென்றால் நீங்கள் இணையத்தைப் பயன்படுத்தி சமூக ரீதியாகத் தொடர்புகொள்வது அல்லது யாருடனும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் யாருடனும் உறவைப் பேண முயற்சிக்கும் போதெல்லாம் நெறிமுறை ரீதியாக சரியாக இருங்கள் நெறிமுறை ரீதியாக சரியானதாக இருங்கள் நீங்கள் ஏன் நெறிமுறை ரீதியாக சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் எனவே இது எனது கணினி போன்றது எனவே எனது அஞ்சல் நான் யாருக்கோ அனுப்புகிறேன் முழு பழமொழியும் இவ்வாறு கூறுகிறது காதல் மற்றும் போரில் எல்லாம் நியாயமானது இது பல இணைய பயனர்களின் மனநிலைக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படலாம் காதல் போர் மற்றும் சைபர் ஸ்பேஸில் எல்லாம் நியாயமானது சைபர் ஸ்பேஸில் எதுவும் செல்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் எழுத விரும்பும் எந்த முட்டாள்தனத்தையும் நீங்கள் எழுதுகிறீர்கள் காதல் அஞ்சல் வெறுக்கத்தக்க அஞ்சல் தவறான அஞ்சல் தவறான படங்களை இடுகையிடுதல் தவறான வீடியோக்களை இடுகையிடுதல் எனவே எதுவும் நடக்காது நீங்கள் விரும்பியதைச் செய்யலாம் பல நெட்வொர்க் பயனர்கள் நெறிமுறையற்ற விஷயங்களை இடுகையிடும்போது நம்பும் எண்ணம் இதுதான் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நீங்கள் எதைச் செய்தாலும் அதை உங்களுக்காக உங்கள் சகோதரிக்காக உங்கள் சகோதரனுக்காக உங்கள் பெற்றோருக்காக உங்கள் உறவினர்களுக்காகச் செய்ய மாட்டீர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஆனால் அது ஒரு மூன்றாம் நபராக இருந்தால் அதைச் செய்ய நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் குறிப்பாக அது ஒரு அந்நியராக இருந்தால் துஷ்பிரயோகம் செய்யும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இணையத்தில் இடுகையிடுவதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் இது தார்மீக ரீதியாக சரியானதல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் இருப்பினும் நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் நெறிமுறை ரீதியாக சரியாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் எந்த நெறிமுறையற்ற கருத்தையும் இடுகையிடக்கூடாது அல்லது இணையத்திற்கான உங்கள் நெறிமுறைத் தரங்களை நீங்கள் குறைக்கக்கூடாது மீண்டும் நீங்கள் அதே நபரை நேருக்கு நேர் சந்திக்கும் போது நீங்கள் கண் தொடர்பை பராமரிக்கும் போது மற்றும் அந்த நபருடன் பேசும் போது நீங்கள் சில விஷயங்களைச் சொல்ல முடியாது நேருக்கு நேர் சந்திப்பதை விட தொலைபேசியில் நீங்கள் சில விஷயங்களை சிறப்பாகச் சொல்லலாம் ஆனால் நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தை கூட பராமரிக்கிறீர்கள் ஆனால் இணையத்தைப் பொறுத்தவரை இந்த நபருக்கு நான் எதையும் எழுத முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த நபர் எனக்கு முன்னால் இல்லை அந்த நபர் அஞ்சலில் உள்ள இன்பாக்ஸைத் திறக்கும் போது தான் அந்த நபர் அதைப் பார்க்கிறார் எனவே எனக்கு கவலையில்லை இப்போது அந்த அணுகுமுறை தவறானது அது உங்கள் தரங்களை குறைக்கிறது பின்னர் ஒருவர் தனது மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் வளர்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்றால் அது முற்றிலும் தேவையற்றது சமூக நெறிமுறைகள் இணைய நெறிமுறைகள் ஒவ்வொரு முறையும் உங்கள் நடத்தையை நிர்வகிக்க வேண்டும் தார்மீக ரீதியாக நல்லது அல்லது கெட்டது என்னவென்று உங்களுக்குத் தெரியும் கெட்டதைத் தேர்ந்தெடுப்பது எளிதாக இருக்கும்போது நல்லதைத் தேர்ந்தெடுக்கவும் நெறிமுறையற்ற வழிகளைத் தேர்ந்தெடுக்காததற்கு மற்றொரு காரணம் அது உங்களுக்கு சில குறுகிய கால ஆதாயங்களைத் தரும் ஒரு உண்மையான தொழில்முறை பிம்பத்தைப் பெற ஒருவர் உயர் நெறிமுறைத் தரங்களைப் பேண வேண்டும் அது உங்களை முழுவதுமாகத் தக்கவைத்து நீண்ட கால ஆதாயங்களை நீண்ட கால நன்மைகளைத் தரும் நீங்கள் சமூக வலைப்பின்னலில் பிரபலமடைகிறீர்கள் ஆனால் திடீரென்று யாரோ ஒருவர் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட ஒன்றை வைக்கிறார் கடின உழைப்பின் மூலம் 5 ஆண்டுகளில் நீங்கள் பெற்ற முழு நற்பெயரையும் பின்னர் நீங்கள் சம்பாதித்த நல்லெண்ணத்தையும் இது சேதப்படுத்துகிறது எனவே கவனமாக இருங்கள் எழுதப்பட்டவை உங்களுக்கு எதிராக மீண்டும் பயன்படுத்தப்படலாம் எனவே நல்ல விஷயங்களை மட்டுமே எழுதுங்கள் நீங்கள் நெறிமுறையற்ற எதை இடுகையிட்டாலும் அது உங்களுக்கு குறுகிய கால ஆதாயங்களை மட்டுமே கொடுக்கும் ஆனால் பின்னர் அது நீண்ட காலத்திற்கு உங்களைப் பாதிக்கப் போகிறது மற்றும் நெறிமுறையற்ற நடைமுறையில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்து மிக அதிகமாக இருப்பதால் நீங்கள் இணையத்தில் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது நீங்கள் எப்போதும் கண்காணிப்பில் இருப்பதைப் போன்றது நீங்கள் உள்நுழைந்தவுடன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கும் பிடிக்கப்படலாம் உங்களை பிடிப்பது கடினம் அல்ல எனவே அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருமுறை பிடிபட்டால் அது பல ஆண்டுகளாக உங்கள் குழந்தைப் பருவத்திலிருந்தே பல ஆண்டுகளாக நற்பெயரைப் பெறுகிறீர்கள் உள்ளூர் ஹீரோக்கள் போல் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள் மக்கள் உங்களை மகானாக பார்க்கிறார்கள் ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் குறும்புத்தனமாக செய்தாலும் பின்னர் மக்கள் உங்களுக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் அவர்கள் உங்களுக்குக் கற்பித்த நல்ல மனிதர் நீங்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் சமூக வலைப்பின்னலைப் பயன்படுத்தும் போது எப்பொழுதும் நெறிமுறையில் சரியாக இருங்கள் ஒரு முடிவான சிந்தனையாக நான் உங்களுக்காக ஒரு மேற்கோளைப் படிக்க விரும்புகிறேன் மேலும் கீழே உள்ள நகைச்சுவையைப் பார்க்க விரும்புகிறேன் அது சுய விளக்கமாகும் இது பாட்டர் ஸ்டீவர்ட்டின் நெறிமுறைகள் பற்றிய மேற்கோள் அதில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் நெறிமுறைகள் என்பது உங்களுக்கு என்ன செய்ய உரிமை உண்டு என்பதற்கான வேறுபாட்டை அறிவது உங்களுக்கு என்ன செய்ய உரிமை உள்ளது என்பதற்கான வித்தியாசம் என்னவென்றால் உங்கள் கணினியைப் பயன்படுத்த உங்கள் தரவை இணையத்தை பயன்படுத்த மின்னஞ்சலை அனுப்ப உங்களுக்கு உரிமை உண்டு உங்களுக்கு உரிமை உள்ளது ஆனால் செய்ய வேண்டியது என்னவென்றால் சில வகையான மின்னஞ்சல்களை தகுதியற்ற ஒருவருக்கு அனுப்பாமல் இருப்பது தவறாக நடந்து கொள்ளாதது அல்லது தவறான உள்ளடக்கங்களை அனுப்பாமல் இருக்க வேண்டும் இணையத்தில் நான் விரும்புவதைச் செய்வது எனது உரிமை என்று நீங்கள் நினைத்தாலும் ஆனால் என்ன செய்வது சரி என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் எதைச் செய்வது சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைச் செய்ய வேண்டியது சரியானது அல்ல எனவே வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் வித்தியாசத்தை அறிந்துகொள்வது உண்மையில் உங்களை நெறிமுறை ரீதியாக சரியானதாக வைத்திருக்கும் நீங்கள் படத்தைப் பார்த்தால் இடது பக்கத்தில் ஒரு நபர் மற்ற நபருக்கு எல்லா வகையான தவறான உள்ளடக்கத்தையும் அனுப்புகிறார் இது உண்மையில் பெறும் பக்கத்தில் உள்ள நபரை தனது உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழக்கச் செய்கிறது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது இது நடக்கக்கூடாது இந்த விரிவுரை ஒரு நல்ல நெட்டிக்வெட் பயனராக நெட்டிக்வெட் விதிமுறைகளை அறிந்த ஒரு நல்ல நபராக உங்கள் படத்தை உருவாக்கும் என்று நம்புகிறேன் பின்வரும் விரிவுரையில் வலையை மிகவும் திறமையாகவும் திறம்படவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக உங்களை மீண்டும் மேம்படுத்தும் குறிப்பிட்ட மின்னஞ்சல் வழிமுறைகளை பார்ப்போம் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி அடுத்த சொற்பொழிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்

நன்றி